வணக்கம் இன்று நாம் standard costing மற்றும் variance analysis பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியலில் நம் பாடத்திட்டத்தில் செலவுக் கட்டுப்பாடு மற்றும் முடிவெடுப்பதை இலக்காகக் கொண்ட பல்வேறு நுட்பங்களைப் பற்றி விவாதித்தோம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாம் ஏற்கனவே marginal costing CVP analysis மற்றும் BEP குறித்து விவாதித்து இருந்தோம் அவற்றில் பெரும்பாலானவை முடிவெடுப்பதற்கு பயனுள்ளதாக இருந்தன பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடு என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் இந்த நுட்பம் முடிவெடுப்பதற்கும் செலவுக் கட்டுப்பாடுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்று நாம் செலவு கட்டுப்பாடு நோக்கங்களுக்காக முதன்மையாக பயனுள்ள standard costing அல்லது variance analysis எனப்படும் ஒரு நுட்பத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இப்போது செலவுக் கட்டுப்பாட்டில் செலவுக் கட்டுப்பாடு என்றால் என்ன நாம் ஒரு அளவுகோலை அமைத்துள்ளோம் ஒரு தரநிலையை அமைத்து அந்த தரத்தை அடைய முயற்சிக்கிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உண்மையான செலவு வரையறைக்கு மேல் இல்லை அல்லது நிலையான செலவை விட அதிகமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன செலவுக் கணக்கீட்டைப் பற்றி நாம் விவாதித்து வருவதால் செலவைக் குறைப்பதே நோக்கமாகும் எனவே செயல்திறனை மேம்படுத்தவும் கொடுக்கப்பட்ட அளவுகோலுக்குள் செலவுகளை வைத்திருக்கவும் அனைத்து முயற்சிகளும் செய்யப்படுகின்றன எனவே செலவுக் கணக்கீட்டில் சரியான தரத்தை உருவாக்க அல்லது அமைப்பதற்கான முயற்சிகள் முதலில் செய்யப்படும் பின்னர் நாம் தரத்திலிருந்து விலகுவதில்லை என்பதைக் காண உண்மையான முயற்சி முக்கியமாகும் நாம் விலகினால் மாறுபாடு எனப்படுவது இருக்கிறது பின்னர் அந்த மாறுபாட்டிற்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்ய முயற்சிப்போம் எனவே சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் சுருக்கமாக இது standard costing மற்றும் variance analysis ஆகும் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதிப்போம் இப்போது இந்த விளக்கக்காட்சியில் நாம் வரையறை படிநிலைகள் தரநிலைகள் மாறுபாடுகள் மற்றும் மாறுபாடுகளின் வகை மற்றும் மாறுபாடுகளின் பகுப்பாய்வு மற்றும் standard costing ன்நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி அறியப்போகிறோம் இப்போது நிலையான செலவுகள் என்றால் என்ன பெயர் குறிப்பிடுவது போல இது ஒரு தரநிலை அல்லது ஒரு அளவுகோல் எனவேஇது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட வேண்டும் மேலும் இது திறமையான செயல்பாடுகளின் தரத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே இது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட செலவாகும் இது செயல்பாடுகள் மிகவும் திறமையாக செயல்படுத்த உதவிகரமாக இருக்கும் இது விலை நிர்ணயம் செய்வதற்கான அடிப்படையாகப் பயன்படுத்தப்படலாம் மற்றும் முதன்மையாக variance analysis மூலம் செலவுக் கட்டுப்பாட்டுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு யூனிட் உற்பத்திக்கான பட்ஜெட்டாகவும் இதை நாம் பார்க்கலாம் இது பட்ஜெட் கட்டுப்பாட்டு அமைப்பில் ஒரு அளவுகோலாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது இப்போது நிலையான செலவில் இவை படிநிலைகளாக உள்ளன முதலில் நாம் தரநிலையை அமைத்துக்கொள்கிறோம் பின்னர் உண்மையானவற்றை கணக்கிடுகிறோம் பின்னர் மாறுபாடுகளைக் கணக்கிட்டு மாறுபாடுகளுக்கான காரணங்களை அறிந்து கொள்வதற்காக அவற்றை பிரிக்கும் மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்கிறோம் இப்போது தரநிலையை அமைத்தல் குறித்து பார்ப்போம் இது ஒரு முன் நிர்ணயிக்கப்பட்ட அல்லது ஒரு யூனிட்டிற்கான ஒரு நிலையான செலவு இது ஒரு பட்ஜெட் செலவு ஆகும் இது நிலையான செலவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அடுத்த கட்டம் உண்மையான செலவுகளைப் பற்றிய ஆய்வு இப்போது நாம் உண்மையான செலவுகளை கணக்கிட வேண்டும் எனவே அவற்றைநிர்ணயிக்கப்பட்ட தரங்களுடன்ஒப்பிடலாம் மூன்றாவதாக variable cost மாறுபாடுகள் இப்போது உண்மையானது மாறுபாட்டுடன் ஒப்பிடப்படுகிறது உண்மையான செலவானது பட்ஜெட் அல்லது நிலையான விலையுடன் ஒப்பிடப்படுகிறது மற்றும் செலவு மாறுபாடு கணக்கிடப்படுகிறது பின்னர் நாம் மாறுபாடுகளை பிரித்து செலவுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பை சரிசெய்கிறோம் விரும்பியதை விட மாறுபாடு அதிகமாக இருந்தால் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே இதுபோன்ற விலகல் நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் செய்யப்படாது தேவைப்பட்டால் உண்மையான செலவிலிருந்து வரும் பின்னூட்டத்தின் அடிப்படையில் தரத்தை மீட்டமைக்க செல்லலாம் இப்போது தரநிலைகள் வகைகள் என்ன நிலையான செலவினத்தின் முதல் படி தரநிலையை அமைப்பதாகும் தரநிலைகள் மிக அதிகமாக இருந்தால் அவை அடைய முடியாதவை எனவே அவற்றை அடைய மக்கள் தங்கள் முயற்சியை மேற்கொள்ள இது கீழிறக்குகிறது அதே நேரத்தில் தரநிலைகள் மிகக் குறைவாக இருந்தால் அவற்றை அடைய முயற்சி செய்வது புத்திசாலிதனமாக இருக்காது ஏனெனில் அவை தானாகவே அடையப்படும் மேலும் செயல்திறனை மேம்படுத்த எந்த உந்துதலும் இருக்காது அதனால்தான் தரங்களை சரியாக அமைப்பது மிகவும் அவசியம் அதற்காக பல்வேறு வகையான தரங்களைப் புரிந்துகொள்வோம் எனவே நமக்கு ஏற்ற தரத்தை நாம் தேர்வு செய்யலாம் முதலாவது சிறந்த தரநிலைகள் குறித்து பார்ப்போம் விலைகள் மற்றும் உழைப்பு மிகவும் சாதகமாக இருக்கும்போது அதிக உற்பத்தி அடையப்படும்போது சிறந்த உபகரணங்கள் மற்றும் தளவமைப்பு பயன்படுத்தப்படும்போது அனைத்து வளங்களின் அதிகபட்ச பயன்பாடும் நிகழும்போது அவை அடையக்கூடிய செயல்திறனின் அளவைக் குறிக்கின்றன

எனவே அதிகபட்ச வெளியீடு மற்றும் குறைந்தபட்ச செலவுகள் இருக்கும் மிகச் சிறந்த நிலை இதுவாகும் அதனால்தான் இது ஒரு சிறந்த சூழ்நிலை மற்றும் அத்தகைய தரநிலைகள் சிறந்த தரநிலைகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது அடுத்தது சாதாரண தரநிலைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சிறந்த தரங்களை அடைவது உண்மையில் மிகவும் கடினம் ஆகிறது அதனால்தான் நாம் அவைகளை சாதாரண தரத்திற்கு கொண்டு வருகிறோம் இப்போது இவை சாதாரண இயக்க நிலைமைகளின் கீழ் அடையப்படலாம் எனவே இங்கு மிக அதிக உற்பத்தியைக் கருதுவதற்குப் பதிலாக சில சாதாரண செயலற்ற நேரம் தரநிலைகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த தரநிலைகள் அவை நீண்ட காலமாக மாறாமல் இருக்க வாய்ப்புள்ளது எனவே ஒரு அடிப்படை ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு முறையான முறையில் தரங்களை நிர்ணயிக்க எந்த நேரமும் நிபுணத்துவமும் இருக்காது எனவே அடிப்படை ஆண்டு இயல்பானதாக இருந்தால் பொருத்தமான அடிப்படை ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு அடிப்படை ஆண்டில் எதை அடையலாம் என்பது ஒரு தரமாகக் கருதப்படுகிறது அதனால்தான் இது ஒரு அடிப்படை தரங்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது மாறுபாடு அடிப்படை செலவின் சதவீதமாக கணக்கிடப்படுகிறது அடுத்ததாக தற்போதைய தரநிலைகள் குறித்து பார்ப்போம் இப்போது இந்த தரநிலைகள் தற்போதைய காலத்திற்கான உண்மையான செலவின் நிர்வாகங்களின் எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்றன இப்போது ஒரு மாறும் சூழ்நிலையில் அடிப்படை தரநிலைகளுக்குச் செல்வது பொருத்தமானதாக இருக்காது ஏனெனில் விலைகள் சந்தைகளை மாற்றப் போகின்றன அந்த அம்சங்களை இணைத்து உள்ளீட்டு செலவுகள் மாற்றப்பட உள்ளன தற்போதைய தரநிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் திட்டமிடப்பட்ட வெளியீட்டிற்கு தற்போதைய செயல்பாட்டை நமக்கு வழங்கும் திறமையான செயல்பாட்டின் செலவு என்னவாக இருக்கும் அடுத்ததாக மாறுபாடு குறித்து பார்ப்போம் தரநிலைக்கும் உண்மையானதுக்கும் இடையிலான வேறுபாடு மாறுபாடு என நாம் அறிந்திருப்பதால் இது தீர்மானிக்கப்பட்ட பெஞ்ச்மார்க்கிலிருந்து ஒரு விலகல் வெளிப்படையாக இது சாதகமான அல்லது சாதகமற்றதாக இருக்கலாம் 95 மதிப்பெண்களைப் பெறுவதற்கான ஒரு தரத்தை நீங்களே அமைத்துக் கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது O கிரேடு என்று சொல்லலாம் உண்மையில் நீங்கள் 85 மதிப்பெண்களை மட்டுமே பெற்றால் அது 10 மதிப்பெண்களின் மாறுபாட்டைக் குறிக்கும் இது சாதகமான அல்லது சாதகமற்ற மாறுபாடாவெளிப்படையாக இது சாதகமற்றது ஏனெனில் நாம் செயல்திறன் அல்லது சாதனை பற்றி பேசுகிறோம் எனவே இன்னும் சிறந்தது ஆனால் நாம் இங்கு விவாதிப்பது நிலையான செலவு செலவு குறைந்தால் சிறந்தது எனவே கொடுக்கப்பட்ட வெளியீட்டிற்கான நிலையான செலவு 1000 ரூபாய் மற்றும் உண்மையான செலவு 1300 என்று வைத்துக்கொள்வோம் மாறுபாடு என்றால் என்ன தரநிலை 1000 ஆனால் உண்மையில் 1300 ஆகும் எனவே மாறுபாடு 300 இது ஒரு சாதகமற்ற மாறுபாடு ஏனென்றால் பட்ஜெட்டில் இருந்ததை விட அதிக செலவுகளை நாம் செய்துள்ளோம் அதே நேரத்தில் உண்மையான செலவு குறைவாக இருந்தால் நாம் அதை ஒரு சாதகமான மாறுபாடாக கருதுவோம் இப்போது இந்த 300 வித்தியாசத்தை அறிந்து கொள்வதன் மூலம் போதுமானதாக இருக்காது ஏனென்றால் இந்த மாறுபாடு ஏன் நிகழ்ந்தது என்பதற்கான காரணத்தை நாம் அறிய விரும்புகிறோம் எனவே அதன் காரணங்களுக்காக அதை பிரித்து தேவையான தீர்வு நடவடிக்கைகளை எடுக்கலாம் குறைந்த பட்சம் அடுத்த மாதத்தில் அல்லது அடுத்த காலகட்டத்தில் அதிக செலவு செய்யப்படுவது எனவே அதுதான் ஒரு மாறுபாடு இப்போது மாறுபாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் கட்டுப்படுத்த முடியாததாகவும் பிரிக்கலாம் இப்போது நிலையான செலவினத்தின் நோக்கம் செயல்திறனை மேம்படுத்துவதாகும் செயல்திறனை மேம்படுத்த நாம் மாறுபாடுகளைத் தவிர்க்க விரும்புகிறோம் எனவே முக்கிய மாறுபாடுகளின் காரணங்களுக்காக நாம் ஆராய்கிறோம் அதற்காக சரியான நடவடிக்கைகளை எடுக்க விரும்புகிறோம் மேலும் மாறுபாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் கட்டுப்பாடற்றதாக பிரிப்பது பொருத்தமானதாக இருக்கும் பெயர் குறிப்பிடுவது போல் கட்டுப்படுத்தக்கூடியது என்பது ஒரு துறை மட்டத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய மாறுபாடுகள் எனவே நாம் சரியான திருத்த நடவடிக்கை எடுத்து இந்த மாறுபாடுகளைத் தவிர்க்கலாம் அதேசமயம் கட்டுப்பாடற்ற மாறுபாடுகள் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை அவற்றைத் தவிர்க்க முடியாது எனவே நிலையாக இருப்பவற்றை திருத்தலாம் அதன்மூலம் எதிர்காலத்தில் மாறுபாடுகளைத் தவிர்க்க முடியும் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்த முடியாத மாறுபாட்டிற்கான ஒரு உதாரணத்தை எனக்குத் தர முடியுமா நிலையான செலவு 1000 என்று ஒரு எடுத்துக்காட்டு வைத்துக் கொள்வோம் இது ஒரு மூலப்பொருள் செலவு என்று சொல்லலாம் 50 யூனிட் மூலப்பொருட்களை ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய்க்கு உட்கொள்கிறோம் எனவே 50 X 20 1000 ரூபாய் என்பது மூலப்பொருட்களின் செலவாக இருக்கிறது இப்போது உண்மையில் 50 யூனிட்டுகளுக்கு பதிலாக 60 யூனிட்டுகளை உட்கொண்டால் 20 ரூபாய்க்கு பதிலாக நம் உள்ளீட்டு செலவுகள் 30 ரூபாயாக மாறும் பின்னர் என்னென்ன செயல்கள் இருக்கும் 60 X 30 என்றால் உண்மையான செலவு ஒரு நிலையான 1000 க்கு எதிராக 1800 ஆக இருக்கும் எனவேசாதகமற்ற மாறுபாடு 800 உள்ளது இப்போது எந்த பகுதியை கட்டுப்படுத்தக்கூடியது மற்றும் எந்த பகுதி கட்டுப்படுத்த முடியாதது இப்போது நமக்கு கூடுதல் தகவல்கள் தேவை அலகுகளின் கூடுதல் நுகர்வு தொழிலாளர்களின் கவனக்குறைவால் தான் என்று கூறப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் விலைகள் அதிகரிப்பது சந்தை விலைகள் தானே உயர்ந்துள்ளதால் தான் எனவே இப்போது நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் கட்டுப்பாடற்றதாக பிரிக்க முடியுமா 50 யூனிட்டுகளுக்கு பதிலாக நாம் 60 யூனிட்டுகளை எடுத்துக்கொண்டதால் இப்போது நீங்கள் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் எனவே கவனக்குறைவு காரணமாக 10 யூனிட்டுகள் அதிகம் எனவே இதை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய மாறுபாடாகக் குறிக்கலாம் ஆனால் விலைகள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை எனவே ஒவ்வொரு யூனிட் மூலப்பொருளையும் 20 ரூபாய்க்கு நாம் பெறுவோம் என்று பட்ஜெட் செய்யப்பட்டது ஆனால் இப்போது விலை 30 ஆகிவிட்டது ஆகவே ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் கூடுதல் என்பது கட்டுப்பாடற்றகாரணங்களால் ஆகும் எனவே இதை கட்டுப்படுத்த முடியாத மாறுபாடுகளாக நாம் குறிக்கலாம் நிச்சயமாக எப்போதும் அளவு மாறுபாடுகள் கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் விலைகள் கட்டுப்பாடற்றவை என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டாம் இது வேறு வழியிலும் இருக்கலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில் நீங்கள் புரிந்துகொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறையைப் பெற்றிருப்பீர்கள் இது செயல்திறனை மேம்படுத்துவதன் மூலம் துறையின் மூலம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று அதேசமயம் வெளிப்புற சக்திகள் இல்லாத ஒன்று நம் பகுதிக்குள் கிடைத்தால் அதைக் கட்டுப்படுத்த முடியாத மாறுபாடு என்று அழைப்போம் இப்போது மாறுபாடு பகுப்பாய்வு என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே மொத்த மாறுபாட்டை அறிந்து கொள்வது மட்டுமே முடிவாகாது அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் இதுதான் காரணம் என்று அறிய நாம் அதை பல காரணங்களாக பிரிக்க வேண்டும் அதன்பின் மட்டுமே நாம் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே இப்போது மாறுபாட்டிற்கான ஒரு முக்கிய காரணம் செயல்திறன் சார்ந்த மாறுபாடுகள் ஆகும் நிறுவனம் அல்லது சம்பந்தப்பட்ட துறை வளங்களை திறம்பட பயன்படுத்தாவிட்டால் பெயர் குறிப்பிடுவது போல இது செயல்திறன் காரணமாக மாறுபடும் அதாவது அதிகப்படியான பொருள் வீணடிக்கப்படும் பொருள் அளவு மாறுபடலாம் அல்லது உழைப்பு நேரம் வீணடிக்கபடலாம் பல காரணங்களால் நாம் அனைவரும் நம் நேரத்தை வீணடிக்கப் பழகிவிட்டோம் என்று நினைக்கிறேன் இது நேரத்தை திறனற்ற முறையில் பயன்படுத்துவதும் திறமையின்மை மாறுபாடாகும் எனவே அது பொருளாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் எனவே வளத்தின் தேவையற்ற பயன்பாடு நிகழும்போது அது ஒரு திறனற்ற மாறுபாடான இழப்பை நமக்குத் தருகிறது விலை காரணிகளால் மாறுபாடுகளும் உள்ளன இப்போது சந்தை விலையில் மாற்றங்கள் இருக்கலாம் பொருள் விலைகள் அதிகரித்தால் அல்லது குறைந்துவிட்டால் அது விலை மாறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் அதே வழியில் ஊதிய விகிதங்கள் அல்லது தொழிலாளர் விகிதங்கள் அதிகரிக்கின்றன அல்லது குறைகின்றன என்பது விலை மாறுபாட்டிற்கு வழிவகுக்கிறது மின்சார பில் அதிகரிப்பது போல மறைமுக செலவுகள் அதிகரித்தால் பெட்ரோல் விலை அதிகரிக்கிறது அவை விலை மாறுபாடுகள் என அழைக்கப்படுகின்றன எனவே முக்கிய 2 காரணங்கள் செயல்திறன் மற்றும் விலை ஆனால் இன்னும் காரணங்கள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட அளவிலான செயல்பாட்டில் நாம் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கியுள்ளதால் செயல்பாட்டின் மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக முக்கிய காரணங்கள் உள்ளன நம் செயல்பாட்டு நிலை அதிகரித்தால் அந்த மாற்றங்கள் செலவுகளில் மாற்றத்திற்கும் வழிவகுக்கிறது மேலும் அது ஒரு volume மாறுபாடுகள் என அழைக்கப்படும் இப்போது நாம் அனைவரும் variable செலவுகள் மற்றும் fixed செலவுகளைக் கற்றுக்கொண்டோம் ஒருவேளை செயல்பாடுகள் ஆனது அளவுகளில் மாற்றங்களை ஏற்படுமேயானால் variable செலவுகள் மற்றும் fixed செலவுகளில் மாறுபாடுகள் உருவாக்கப்படும் நீங்கள் யோசித்து பதிலளிக்க முயற்சிக்க முடியுமா நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் variable செலவுகளின் வடிவமைப்பை செயல்பாட்டு மட்டத்துடன் மாற்ற வேண்டும் எனவே ஒவ்வொரு கூடுதல் யூனிட் variable செலவும் மாற்றத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது எனவே தரமான variable செலவுகள் ஆனது அலகுகளின் எண்ணிக்கையுடன் மாறுபடும் ஆனால் fixed செலவுகள் என்று வரும்போது அது பட்ஜெட்டில் நிர்ணயிக்கப்பட்ட fixed செலவு ஆகும் இது அலகுகளின் எண்ணிக்கையுடன் மாறாது ஆனால் அலகுகளின் எண்ணிக்கை நமக்கு மாறும்போது அதன் தாக்கம் மாறும் நீங்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா வாடகை 100000 என்று வைத்துக்கொள்வோம் இது நம் மதிப்பீட்டின்படி அலகுகளின் எண்ணிக்கையில் 5000 ஆக இருக்கும் எனவே 5000 க்கு 100000 என்றால் ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய் என்பது ஒரு வாடகை செலவு ஆகும் இது உற்பத்தி செலவில் வசூலிக்கிறது உண்மையில் அலகுகள் எண்ணிக்கை 5000 லிருந்து 10000 வரை அதிகரிக்கும் யூனிட் ஒன்றுக்கு கட்டணம் குறையும் ஆனால் மொத்த செலவு அதே 100000 ஆக இருக்கும் ஆனால் நாம் உண்மையில் யூனிட் 20 என மதிப்பிடப்பட்டுள்ள காரணத்தால் யூனிட் கட்டணம் குறையும் மேலும் அளவு மாறுபாட்டிற்கு வழிவகுக்கும் ஆனால் உண்மையான செலவு ஒரு யூனிட்டுக்கு 10 மட்டுமே என்பது நல்லது இந்த வேறுபாடு அளவு மாறுபாடு உண்மையான வெளியீடு தவறானதாக இருந்தால் இது பாதகமான அளவு மாறுபாட்டிற்கு வழிவகுக்கும் நீங்கள் என்னைப் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா நாம் வழக்குகளை எடுக்கப் போகிறோம் ஆனால் இது அந்தக் கருத்தைப் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எனவே 3 முக்கிய காரணங்கள் உள்ளன செயல்திறன் தொடர்பானவை விலை தொடர்பானவை மற்றும் அளவுதொடர்பானவை இப்போது செலவுகளின் கூறுகளின் படி மாறுபாடுகளையும் பிரிக்கலாம் எனவே இங்கே நாம் material labor overheads மற்றும் sales variances களாக மாறுபாட்டை பிரிக்க முடியும் இந்த overhead variances களை variable overheads மற்றும் fixed overheads களாக பிரிக்கப்படலாம் ஆனால் இவை மாறுபாட்டிற்கு வழிவகுக்கும் முக்கிய காரணங்கள் இப்போது மூலப்பொருள்மாறுபாட்டிற்கானகாரணங்கள்குறித்து பார்ப்போம் மூலப்பொருள் செலவுகள் என்பது விலை உள்ளீட்டு விலை பெருக்கல் நுகர்வு அலகுகள் என நமக்குத் தெரியும் எனவே ஒரு முக்கியமான செலவாக இருக்கும் அடிப்படை விலையில் மாற்றம் இருந்தால் அதற்கான காரணங்களும் பெறப்படுகின்றன மற்றொன்று அதிக நுகர்வு அல்லது குறைந்த நுகர்வு அளவு மாற்றங்கள் சில நேரங்களில் நாம் பெறும் மூலப்பொருள் தரமற்ற மற்றும் தரம் வாய்ந்ததாக இருப்பதால் உற்பத்தி செயல்பாட்டில் இழப்புகளுக்கு வழிவகுக்கும் சில நேரங்களில் மூலப்பொருளைப் பயன்படுத்தும் போது திறமையற்ற பயன்பாடு இருக்கலாம் ஏனெனில் இயந்திரம் பழுதடைந்துவிட்டது அல்லது தொழிலாளர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் சேமித்து வைக்கப்பட்ட பொருள் தவறாகப் பயன்படுத்தப்படுகிறது அல்லது தவறாகக் கையாளப்படுகிறது என்பதற்கு சிறு களவு போன்ற காரணங்களும் இருக்கலாம் இப்போது பொருள் மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதில் கவனம் செலுத்துவோம் தயவுசெய்து கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த சூத்திரங்கள் அடிப்படை என நமக்குத் தெரியும் மூலப்பொருள் வேறுபாடுகளை நீங்கள் கவனமாக புரிந்து கொண்டால் labor overheads விற்பனை மற்றும் labor overhead சூத்திரங்களைப் பயன்படுத்தலாம் இப்போது மொத்த மற்றும் பிரதான மாறுபாடு என்பது மூலப்பொருள் செலவு மாறுபாடு ஆகும் இப்போது இது நிலையான மற்றும் உண்மையான ஒப்பீடு எனவே இது நிலையான செலவு கழித்தல் உண்மையான செலவு நிலையான செலவு என்பது நிலையான அளவு பெருக்கல் நிலையான விலை மைனஸ் உண்மையான அளவு பெருக்கல் உண்மையான விலையாக வந்துள்ளது இது நமக்கு மொத்த மாறுபாட்டைக் கொடுக்கும் புரிந்து கொண்டீர்களா இது இப்போது நமக்கு மூலப்பொருள் செலவாகும் அவை விலை தொடர்பான காரணங்களால் இருக்கலாம் அல்லது பயன்பாடு தொடர்பானகாரணங்களால் இருக்கலாம் எனவே மூலப்பொருள் விலை மாறுபாடு என்பது அடைப்புக்குறிக்குள் இருக்கும் விலைகளுக்கிடையேயான வித்தியாசமாகும் இது நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை மற்றும் உண்மையான அளவைக் கொண்டு பெருக்குகிறோம் எனவே இது பயன்பாட்டு மாறுபாடு அல்லது அளவு மாறுபாடு என்றும் அழைக்கப்படும் விலைக்கு இடையிலான வேறுபாடு எனவே இது நிலையான அளவுக்கும் உண்மையான அளவிற்கும் உள்ள வித்தியாசம் அதை நிலையான விலையால் பெருக்குகிறோம் இப்போது மொத்த பயன்பாடு மற்றும் விலைக்கு பொருந்த வேண்டும் இங்கே ஏன் உண்மையான அளவைக் கொண்டு பெருக்கினோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஆனால் அளவுகளை ஒப்பிடும்போது நாம் நிலையான விலையால் பெருக்கப்படுகிறோம் மேலும்செலவுகளைப்பற்றி யோசிக்க முடியுமா உண்மையான அளவு மற்றும் உண்மையான விலை அல்லது நிலையான அளவு மற்றும் நிலையான விலையை ஏன் எடுக்கக்கூடாது உண்மையான அளவு மற்றும் நிலையான விலைகளை நாம் எடுக்க வேண்டியது இருந்தால் அவற்றின் மூலம் நாம் கணக்கிட முடியாது கணித காரணங்களுக்காக இரு இடங்களிலும் நாம் உண்மையான அளவு மற்றும் உண்மையான விலை ஆகியவற்றை எடுப்பதாக இருந்தால் அது துணை மாறுபாட்டின் நகலாக இருக்கும் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான காரணம் கோட்பாட்டளவில் விலைகளுக்கு பொறுப்பானவர்கள் கொள்முதல் துறை சார்ந்தவர்களாவர் அவர்கள் தவறான விலையில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வாங்கியுள்ளனர் அல்லது அது சந்தை காரணங்களால் இருக்கலாம் ஆனால் இது செய்ய வேண்டிய ஒன்று கொள்முதல் அல்லது சந்தை மற்றும் அவை உண்மையான அளவைக் கையாளுகின்றன அதனால்தான் விலைகளின் ஒப்பீடு முதல் சூத்திரமாக நாம் அதை உண்மையான அளவால் பெருக்குகிறோம் ஆனால் பயன்பாட்டை ஒப்பிடும் போது இது தொழிற்சாலையில் நடக்கிறது எனவே நிலையான அளவை உட்கொள்வதற்கு பதிலாக நாம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உட்கொண்டிருக்கிறோம் ஆனால் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்கள் அல்லது மேற்பார்வையாளர்களுக்கு உண்மையான சந்தை விலைகள் பற்றி எதுவும் தெரியாது நிலையான சந்தை விலையை மட்டுமே அவர்கள் அறிவார்கள் அதனால்தான் நாம் அவற்றை கருத்தில் கொள்ளும்போது நிலையான விலைகளை எடுத்துக்கொள்வது தர்க்கரீதியானது ஆனால் விலை மாறுபாடான கொள்முதல் துறைக்கு நாம் உண்மையான அளவை எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் கணித ரீதியாக கணக்கிட்டால் இதன் மூலம் மொத்தமானது நிர்ணயிக்கப்பட்ட தரத்துடன் பொருந்துகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இல்லையெனில் அவை மொத்தமும்பொருந்தாது அடுத்த அமர்வில் உண்மையான வழக்கை எடுத்து மூலப்பொருள் செலவு மாறுபாட்டைக் கணக்கிட முயற்சிப்போம் எனவே இதன் மூலம் நான் இங்கு என் விரிவுரையை முடிக்கிறேன் ஆனால் நிலையான செலவு மற்றும் மாறுபாடுகள் குறித்த அந்தக் கருத்தைப் புரிந்துகொண்டு இந்த சூத்திரங்களை கவனமாகக் கற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவை அடுத்த அமர்வில் நமக்குத் தேவைப்படும் வணக்கம் நன்றி